இந்த தொகுதிக்கு வருக பேண்ட் பாஸ் வடிப்பான்களின் அடிப்படையில் இங்கே செயல்பாட்டின் பெருக்கியின் பயன்பாட்டை புரிந்து கொள்ள விரும்புகிறோம் எனவே இப்போது வரை நாம் பார்த்தது என்ன நீங்கள் அதிக அதிர்வெண்ணைக் கடக்க விரும்பினால் நாங்கள் உயர் பாஸ் வடிப்பானை வடிவமைக்கிறோம் குறைந்த அலைவரிசை பாஸைக் கடக்க விரும்பினால் குறைந்த பாஸ் வடிப்பானை வடிவமைக்கிறோம் உங்கள் அதிர்வெண் வரம்பில் ஒரு குறிப்பிட்ட பேண்டை மட்டும் கடக்க விரும்பினால் நாம் என்ன செய்யவேண்டும் குறைவாக இல்லை உயர்ந்ததாக இல்லை ஆனால் எங்காவது நாம் அதிர்வெண்களின் தொகுப்பிற்குள் கடந்து செல்ல வேண்டும் நான் அதிர்வெண் பற்றி மீண்டும் மீண்டும் பேசுகிறேன் அதனால்தான் இந்த குறிப்பிட்ட வடிப்பானின் தொடக்கத்தில் தகவல் தொடர்பு அமைப்புகளில் வடிப்பான்கள் மிக முக்கியமான அல்லது அதிகம் பயன்படுத்தப்படும் சுற்றுகள் என்று நாங்கள் பேசினோம் இல்லையா அதனால்தான் அதிர்வெண் பற்றி பேசுகிறோம் எனவே நான் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை அனுப்ப விரும்பினால் நான் ஒரு பேண்ட் பாஸ் வடிப்பானை வடிவமைக்க வேண்டும் எனவே இந்த பேண்ட் பாஸ் வடிப்பானை எவ்வாறு வடிவமைப்பது செயல்பாட்டு பெருக்கியின் உதவியுடன் நாம் வடிவமைக்க முடியுமா இதுதான் யோசனை அதுதான் இந்த குறிப்பிட்ட சாராம்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தொகுதி ஒரு பேண்ட் பாஸ் வடிப்பானை எவ்வாறு வடிவமைப்பது என்பது எனவே பேண்ட் பாஸ் வடிப்பானை எங்களிடம் உள்ள உபகரணங்களை கொண்டு வடிவமைக்கிறோம் அதாவது டிசி மின்சாரம் அலைக்காட்டி செயல்பாட்டு ஜெனரேட்டர் பிரட்போர்டு மல்டிமீட்டர் மற்றும் நிச்சயமாக செயல்பாட்டு பெருக்கி அதற்கு முன் பேண்ட் பாஸ் வடிப்பான் சரியாக என்ன என்பதை முதலில் பார்ப்போம் இல்லையா இதை நாம் தியரி பாடத்தில் பார்த்தோம் அதை நாம் திரும்ப பார்க்கப்போகிறோம் அப்போது தான் நீங்கள் மறக்காமல் இருப்பீர்கள் ஒரு பேண்ட் பாஸ் வடிப்பான் அல்லது எந்த வடிப்பானின் முக்கிய பண்புகள் ஒரு குறிப்பிட்ட பேண்டின் மீது ஒப்பீட்டளவில் கவனிக்கப்படாத அதிர்வெண்களை அனுப்பும் திறன் அல்லது பாஸ் பேண்ட் எனப்படும் அதிர்வெண்களின் பரவல் ஆகும் அதற்கு என்ன பொருள் ஒரு பாஸ் பேண்ட் வடிப்பான் அல்லது எந்தவொரு நிரப்பு வடிப்பானுக்கும் அதிர்வெண்களைக் கடப்பதற்கான அதன் அடிப்படை திறன் ஒப்பீட்டளவில் தேய்வற்றது இது குறைந்த அதிர்வெண் பேண்டிற்கு குறைந்த பாஸ் வடிப்பானாக இருக்கலாம் உயர் அதிர்வெண் பேண்டிற்கு உயர் பாஸ் வடிப்பான் நாம் பாஸ் செய்ய விரும்பும் அதிர்வெண் எந்த தேய்வும் இல்லாமல் கடத்தப்பட வேண்டும் சரி எனவே அது பாஸ் பேண்ட் என்று அழைக்கப்படுகிறது அதிர்வெண்ணின் மற்ற பேண்டுகளின் தேய்வு ஸ்டாப் பேண்ட் எனப்படுகிறது பாஸ் பேண்ட் என்றால் என்ன என்று எங்களுக்குத் தெரியும் ஸ்டாப் பேண்ட் என்றால் என்ன என்று எங்களுக்குத் தெரியும் பேண்ட் பாஸ் வடிப்பான் ஒற்றை உயர் பாஸ் வடிப்பானுடன் ஒற்றை குறைந்த பாஸ் வடிப்பானை ஒன்றாக இணைப்பதன் மூலம் உருவாக்கப்படுகிறது இங்கே நீங்கள் தொகுதி வரைபடத்தைக் காணலாம் நீங்கள் உள்ளீட்டு சமிக்ஞையைப் பயன்படுத்துகிறீர்கள் உங்களிடம் உயர் பாஸ் வடிப்பான் உள்ளதுஉங்களிடம் பெருக்கம் உள்ளது உங்களிடம் குறைந்த பாஸ் வடிப்பான் உள்ளது உங்களிடம் வெளியீடு உள்ளது பின்னர் உங்களால் இந்த குறிப்பிட்ட தொகுதியைப் பயன்படுத்த முடியும் நீங்கள் இப்படி இணைக்கும்போது செயலில் உள்ள பேண்ட் பாஸ் வடிகட்டியை பெறலாம் செயலில் உள்ள பேண்ட் பாஸ் வடிப்பான் ஏன் ஏனெனில் இதில் பெருக்கம் உள்ளது மேலும் நீங்கள் பேண்ட் பாஸ் வடிப்பானை வடிவமைக்க விரும்பும் போது உயர் பாஸ் வடிப்பானை ஒரு குறைந்த பாஸ் வடிப்பான் உடன் ஒருங்கிணைக்கலாம் அல்லது அடுக்கலாம் சரியா எனவே குறைந்த பாஸ் வடிகட்டியின் கட் ஆஃப் அதிர்வெண் அல்லது கார்னெர் அதிர்வெண் விட உயர் பாஸ் வடிப்பானின் கட் ஆஃப் அதிர்வெண் அதிகமாக உள்ளது மற்றும் 3 dB இல் அதிர்வெண்களுக்கு இடையிலான வேறுபாடு புள்ளி பேண்ட் பாஸ் வடிப்பானின் அலைவரிசையை தீர்மானிக்கும் நான் இதை ஒத்ததாக ஏதேனும் ஒன்றை கொண்டிருப்பேன் எனவே இந்த அதிர்வெண் fc என்றால் என்ன இது fc ஆக இருக்கும் இது மற்றொரு fc ஆக இருக்கும் சரி எனவே நாங்கள் இந்த 2 புள்ளிகளைப் பற்றி பேசுகிறோம் இது மற்றும் இந்த புள்ளிகள் புள்ளி எண் 3 பற்றி நாம் பேசும்போது அது குறைந்த பாஸ் வடிப்பானின் கட் ஆஃப் அதிர்வெண் உயர் பாஸ் வடிப்பானின் கட் ஆஃப் அதிர்வெண்ணை விட அதிகமாக உள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது அதிர்வெண்களுக்கு இடையிலான வேறுபாடு இது எஃப் எல் என்று நான் சொன்னால் இது fH பின்னர் fH மற்றும் fL க்கு இடையிலான வேறுபாடு தான் நான் கடத்த விரும்பும் அதிர்வெண்களின் பேண்ட் சரி எனவே 3 டிபி புள்ளியில் அதிர்வெண்களுக்கு இடையிலான வேறுபாடு அலைவரிசையை தீர்மானிக்கும் அதாவது நான் ஒரு வடிப்பானை வடிவமைத்தால் உயர் பாஸ் வடிகட்டியின் அலைவரிசையை அறிய விரும்பினால் நான் என்ன செய்வேன் இது போன்ற வடிப்பானை வடிவமைப்பேன் இது உயர் அதிர்வெண் கழித்தல் குறைந்த அதிர்வெண் fH fL எனக்கு அதிர்வெண் அலைவரிசையைத் தரும் சரி எனவே என்ன எழுதப்பட்டுள்ளது இந்த புள்ளிகளுக்கு வெளியே எந்த சமிக்ஞைகளையும் கவனிக்கும்போது வேறுபாடு பேண்ட் பாஸ் வடிகட்டியின் அலைவரிசையை தீர்மானிக்கும் இந்த புள்ளிகளுக்கு வெளியே எந்த சமிக்ஞையும் இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் தாண்டி இங்கே எந்த சமிக்ஞையையும் அனுமதிக்க முடியாது இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிகளுக்கும் இடையிலான இந்த குறிப்பிட்ட சமிக்ஞை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது இது நாம் கடத்த விரும்பும் அதிர்வெண் பேண்ட் இல்லையா எனவே இவ்வாறு இருந்தால் நான் செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பானை வடிவமைக்க விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் நான் ஒரு செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பானை வடிவமைக்க விரும்பினால் எனக்கு உயர் பாஸ் வடிகட்டி நிலை உள்ளது எனக்கு குறைந்த பாஸ் வடிகட்டி நிலை உள்ளது நான் குறைந்த பாஸுடன் உயர் பாஸை ஒருங்கிணைத்தால் நான் ஒரு செயலற்ற பேண்ட் பாஸ் வடிகட்டிஐ பெறுவேன் சரி வியக்கத்தக்க வகையில் எளிதானது இல்லையா இது மிகவும் எளிமையானது உயர் பாஸ் வடிப்பானை குறைந்த பாஸ் வடிப்பானுடன் இணைப்பதன் மூலம் பேண்ட் பாஸ் வடிப்பானைப் பெறலாம் இப்போது உயர் பாஸ் வடிப்பானில் உள்ளீட்டில் மின்தேக்கி இருந்தது என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் பின்னர் மின்தேக்கி ஒரு மின்தடையுடன் தொடரில் இருந்தது குறைந்த பாஸ் வடிப்பானில் மின்தடை தொடராக மின்தேக்கிஉடன் இருந்தது சரி உயர் பாஸ் முழுவதும் வெளியீட்டு மின்னழுத்தம் இந்த மின்தடையின் குறுக்கே அளவிடப்பட்டது குறைந்த பாஸில் வெளியீட்டு மின்னழுத்தம் மின்தேக்கி குறுக்கே முழுவதும் அளவிடப்பட்டது சரி எனவே நான் இரண்டையும் ஒருங்கிணைத்தால் இது ஒரு பேண்ட் பாஸ் வடிப்பானாக மாறுகிறது எனவே இந்த அடுக்கு ஸ்டோர்களை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே உயர் பாஸ் வடிப்பான் என்றால் என்ன உயர் பாஸ் வடிகட்டி நான் உயர் பாஸின் பிளாட்டை வரைந்தால் நான் இங்கே இருந்து இங்கே பாஸ் செய்வேன் குறைந்த பாஸ் வடிப்பான் என்றால் இங்கிருந்து இங்கு எனக்கு பாஸ் இருக்கும் சரியா எனவே நான் இதை மற்றும் இதை சேர்த்தால் எனக்கு என்ன கிடைக்கும் நான் இரண்டு பிளாட்களையும் சேர்ந்தால் C போன்று தோற்றமளிக்கும் ஒரு பிளாட் என்னிடம் இருக்கும் எனவே இதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது உயர் பாஸ் A குறைந்த பாஸ் B நாங்கள் அதை ஒருங்கிணைக்கிறோம் அது C ஆகிறது இது பேண்ட் பாஸ் இதைத்தான் நாங்கள் இங்கே செய்கிறோம் சரி எனவே ஒரு செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பானை வடிவமைப்பதற்கு நாங்கள் தனிப்பட்ட குறைந்த மற்றும் உயர் பாஸ் வடிப்பான்களை அடுக்கி குறைந்த Q காரணி வகை வடிகட்டி சுற்று ஒன்றை உருவாக்கலாம் இது அகலக்கற்றை பாஸைக் கொண்டுள்ளது எனவே தனிப்பட்ட குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் வடிப்பான்களின் அடுக்குதல் குறைந்த அளவு Q காரணி வகை வடிகட்டி சுற்றை உருவாக்குகிறது இது அகலக்கற்றை பாஸைக் கொண்டுள்ளது எனவே நீங்கள் இந்த வகை சுற்றையும் வடிவமைக்கலாம் சரி இது உங்கள் எளிய செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பான் இப்போது ஒரு எளிய செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பான் இருந்தால் நாம் உருவகப்படுத்துதலை செய்வோம் என்னிடம் x அச்சில் அதிர்வெண் மற்றும் y அச்சில் ஆதாயம் இருக்கிறது சரி ஆதாய அதிர்வெண் நான் வடிவமைக்கும்போது வெளியீட்டு மின்னழுத்தத்தில் நான் இது போன்ற ஒரு பிளாட்டை காண்கிறேன் இது ஆதாயம் வெர்சஸ் அதிர்வெண் மற்றும் நான் கடந்து செல்ல அனுமதிக்கும் ஒரு பேண்ட் இருக்கும் இதற்கு வெளியே அது கடந்து செல்ல முடியாது 3 dB ஐ கணக்கிட வேண்டிய ஒரு பேண்ட் உள்ளது எனவே இந்தமதிப்பில் நாம் சில பேண்டுகளை வைத்திருக்க முடியும் சரி இதை நீங்கள் மீண்டும் உருவகப்படுத்துதலுடன் செய்யலாம் மேலும் இது அர்த்தமுள்ளதா இல்லையா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் விஷயம் என்னவென்றால் உங்கள் செயலற்ற கூறுகளுடன் பேண்ட் பாஸ் வடிப்பானை வடிவமைக்க முடியும் பேண்ட் பாஸ் வடிப்பானின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் பின்வருவனவற்றை ஒரு செயலற்ற பேண்ட் பாஸ் வடிகட்டியை வடிவமைக்க வேண்டும் 1 கிலோஹெர்ட்ஸின் குறைந்த கட் ஆப் அதிர்வெண் 10 கிலோ ஓம் மதிப்புடன் கூடிய ஒரு மின்தடை மற்றும் 510 பைக்கோ ஃபாராட்டுடன் கூடிய மின்தேக்கி 30 கிலோ ஹெர்ட்ஸ் கொண்ட உயர் கட் ஆஃப் அதிர்வெண் இது உங்களுக்கு வழங்கப்பட்ட கேள்வி செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பானை இந்த குறிப்பிட்ட மதிப்பை கொண்டு எவ்வாறு வடிவமைப்பது என்பதைத் தீர்ப்போம் எனவே ஆர் 1 கிலோஹெர்ட்ஸாக வழங்கப்படுகிறது எனவே குறைந்த கட் ஆப் அதிர்வெண் எஃப் எல் 1 கிலோ ஹெர்ட்ஸ் 10 கிலோ ஓம் மதிப்புடன் கூடிய ஒரு மின்தடை எனவே ஆர் 1 10 கிலோ ஓம் என்று சொல்லலாம் அதிக கட் ஆஃப் அதிர்வெண் fH 30 கிலோ ஹெர்ட்ஸ் மின்தேக்கி சி 510 பைக்கோ ஃபராட் இல்லையா இப்போது சூத்திரம் என்ன F1 2πRC அதாவது நான் மதிப்புகளை பொருத்தினால் எனக்கு மின்தேக்கி இருக்கும் C112πfcR என்னிடம் fcயில் 2π உள்ளது அதாவது 1 கிலோ ஹெர்ட்ஸ் ஆர் க்குள் 10 கிலோ ஓம் உள்ளது பிறகு நான் 15 நானோ ஃபாரட் தோராயமாக 15 8 நானோ ஃபராட் அல்லது 15 நானோ ஃபராட் மதிப்பை பெறுவேன் நான் 1 2πRC என்ற மற்றொரு சூத்திரத்தைப் பயன்படுத்தினால் நான் R2 ஐ அளவிட விரும்பினால் அது 10 கிலோஓம்வாக இருக்கும் சரியா எனவே இங்கிருந்து நாம் கண்டுபிடிப்பது என்னவென்றால் R1 மற்றும் C1 இன் மதிப்பை அளவிட முடியும் இந்த பின்வரும் அலகுகள் மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தால் உயர் பாஸ் நிலைக்கு தேவையான R1 மற்றும் C1 மதிப்பு 1 கிலோ ஹெர்ட்ஸின் கட் ஆஃப் அதிர்வெண்ணை கொடுப்பதற்கு 10 கிலோ ஓம் மற்றும் 15 நானோ ஃபராட் தேவைப்படும் அதே நேரத்தில் 30 கிலோ ஹெர்ட்ஸின் கட் ஆஃப் அதிர்வெண்ணின் குறைந்த பாஸ் வடிப்பானுக்கு R2 10 கிலோ ஓம் மற்றும் C 2 510 பைக்கோ faradஆகும் சரி எனவே இந்த மதிப்புகளை நாம் கணக்கிட முடியும் இதிலிருந்து நாம் ஒரு செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பானை வடிவமைக்க முடியும் இப்போது நான் சொல்வதை எப்போதும் நம்ப வேண்டாம் சரி எப்போதும் நீங்களே முயற்சி செய்து அளவீடுகள் ஒரு ஆசிரியர் உங்களுக்கு ஒரு தீர்வைக் கொடுக்கும் போதெல்லாம் அது சரியானது அல்ல இங்கே அது இருக்கிறது ஆனால் நான் சொல்வது சரிதான் நீங்களே கணக்கிட வேண்டும் அங்குள்ள மதிப்புகள் சரியானதா இல்லையா என்பதைக் கணக்கிடுங்கள் இல்லையென்றால் நீங்கள் அதை சரிசெய்கிறீர்கள் இது சூத்திரத்தை வைக்கிறது f 1 2πRC க்கு சமம் மற்றும் R 1 2πfC க்கு சமம் சரி சூத்திரத்தை எழுதி மற்றும் மதிப்புகளைக் கண்டறியவும் கொடுக்கப்பட்ட மதிப்புகளை நம்ப வேண்டாம் RC செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பானை எவ்வாறு வடிவமைப்பது என்பது இப்போது உங்களுக்குத் தெரியும் என்னிடம் எளிய செயலில் உள்ள பேண்ட் பாஸ் வடிப்பான் இருந்தால் என்ன செய்வது எனக்கு என்ன தேவை எனக்கு உயர் பாஸ் தேவைப்படும் எனக்கு குறைந்த பாஸ் தேவைப்படும் நான் ஒரு செயலில் உள்ள அதாவது ஒரு ஒப் ஆம்பைப் பயன்படுத்த வேண்டும் இங்கே நான் தலைகீழ் அல்லாத பெருக்கியைப் மீண்டும் பயன்படுத்துகிறேன் உங்களிடம் ஒரு கட்டத்தில் அதிக பாஸ் வடிப்பான் உள்ளது நிலை 2ல் உங்களிடம் குறைந்த பாஸ் வடிப்பான் உள்ளது பின்னர் உங்கள் தலைகீழ் அல்லாத பெருக்கி இங்கே உள்ளது பெருக்கியின் தலைகீழ் அல்லாத முனையத்திற்கு இந்த உள்ளீட்டு சமிக்ஞையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதாவது குறைந்த பாஸுடன் உயர் பாஸை அடுக்கி உயர் பாஸை பெருக்கியுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் பின்னர் அதை குறைந்த பாஸுடன் இணைத்தால் எங்களுக்கு ஒரு எளிய செயலில் உள்ள பேண்ட் பாஸ் வடிப்பானை வழங்கும் சரி நான் என்ன சொல்கிறேன் என்றால் எங்களிடம் உயர் பாஸ் வடிப்பான் குறைந்த பாஸ் வடிப்பான் உள்ளது எங்களிடம் உள்ளது பெருக்கி நாம் அதை ஒருங்கிணைக்கும்போது செயலில் உள்ள பேண்ட் பாஸ் வடிகட்டியை பெறுகிறோம் தனிப்பட்ட குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் வடிப்பான் ஆகியவற்றின் இந்த அடுக்குதல் குறைந்த Qfactor ஐ உருவாக்குகிறதுஇந்த சுற்று ஒரு பரந்த பாஸ் பேண்ட் கொண்ட வடிகட்டியை கொண்டிருக்கிறது நாங்கள் இப்படித்தான் செயலில் உள்ள பேண்ட் பாஸ் வடிப்பானை உருவாக்க முடியும் சரி பின்னர் ரெசோனன்ட் அதிர்வெண்ணைப் பார்ப்போம் ரெசோனன்ட் அதிர்வெண் என்றால் என்ன எனவே இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்களிடம் இந்த வகையான பிளாட் இருக்கும்போது ஒரு எஃப் எல் உள்ளது ஒரு எஃப் எச் உள்ளது சரி FH க்கு மேலே அதிர்வெண் கடந்து செல்ல அனுமதிக்கப்படாது எஃப் எல் கீழே உள்ள அதிர்வெண் கடந்து செல்ல அனுமதிக்கப்படாது எனவே இந்த அதிர்வெண் மட்டும் கடந்து செல்ல அனுமதிக்கப்படும் அதனால்தான் இது பாஸ் பேண்ட் என்று அழைக்கப்படுகிறது இது ஸ்டாப் பேண்டை அனுமதிக்காது fc மைய அதிர்வெண் ஆகும் நீங்கள் ஃபேசை கருத்தில் கொண்டால் பின்னர் உங்களிடம் ஒரு கட்ட மாற்றம் இருக்கும் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது fc fL மற்றும் fH இன் அடிப்படையில் சரி இப்போது வெளியீட்டு ஆதாயம் அதிகமாக இருக்கும் போது இருக்கும் மைய அதிர்வெண் அல்லது ரெசோனன்ட் அதிர்வெண்ணை வெளியீட்டு ஆதாயத்தின் அதிர்வு அதிர்வெண் அதிகபட்சம் குறைந்த மற்றும் மேல் துண்டிக்கப்பட்ட வடிவியல் சராசரியைக் கணக்கிடுவதன் மூலம் பெறலாம் அதாவது fR என்பது fH இன் ஸ்கொயர் ரூட் பெருக்கல் fL அங்கு fR என்பது ரெசோனன்ட் அதிர்வெண் fH என்பது மேல் 3 dB கட் ஆஃப் அதிர்வெண் fL குறைந்த 3dB கட் ஆஃப் அதிர்வெண் இப்போது ரெசோனன்ட் அதிர்வெண்ணிற்கான சூத்திரத்தை நாங்கள் அறிவோம் எனவே நான் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டால் கணக்கிடப்பட்ட கட் ஆப் அதிர்வெண்கள் எஃப் எல் 1கிலோஹெர்ட்ஸ் க்கு சமம் எஃப் எச் 30 கிலோ ஹெர்ட்ஸுக்கு சமம் என்று கண்டறியப்பட்டது மத்திய அதிர்வு அதிர்வெண் fR ஐக் கணக்கிடுங்கள் நமக்கு ஏற்கனவே fR க்கான சூத்திரம் தெரியும் fH இன் ஸ்கொயர் ரூட் பெருக்கல் fL நான் fL 1கிலோ ஹெர்ட்ஸ் எஃப் எச் 30 கிலோ ஹெர்ட்ஸ் மதிப்புகளை பொருத்தினால் பின்னர் எனது அதிர்வு அதிர்வெண் அல்லது மைய அதிர்வெண் 5 477 கிலோ ஹெர்ட்ஸாக இருக்கும் இப்போது இது மீண்டும் நமக்கான பயிற்சி நீங்கள் PSpice ஐப் பயன்படுத்தலாம் எங்களிடம் இயங்காத செயலில் உள்ள பேண்ட் உள்ளது பாஸ் வடிப்பான் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி நீங்கள் சார்பு மின்னழுத்தத்தைக் காணலாம் சரி நீங்கள் குறைந்த பாஸ் வடிகட்டியை பார்க்கிறீர்கள் நீங்கள் உயர் பாஸ் வடிப்பானைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் தலைகீழான பெருக்கியை இங்கே பார்க்கிறீர்கள் சரி நாங்கள் இதைப் பயன்படுத்தும்போது இது போன்ற ஒரு வளைவு அல்லது சமிக்ஞையைப் பெறுவீர்கள் எச் மற்றும் எஃப் எல் என்றால் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா இந்த அதிர்வெண் என்னவாக இருக்கும் இது மைனஸ் 3 டி பியில் இருக்கும் சரி எனவே இதைப் பார்க்கும்போது நீங்கள் அதைத் தீர்க்கிறீர்கள் மேலும் எஃப் எல் அல்லது எஃப் 1 500 ஹெர்ட்ஸ் எஃப் எச் அல்லது எஃப் 2 1 5 கிலோ ஹெர்ட்ஸ் ஆகும் எனவே நீங்கள் இந்த வகையான சிக்கலைச் செய்தால் அதை PSPice ஐப் பயன்படுத்தி தீர்க்கலாம் எனவே PSpice இன் நன்மை என்னவென்றால் நாங்கள் காண்பிக்கும் உபகரணங்கள் உங்களுக்கு உண்மையில் தேவையில்லை திரைக்கு திரும்பி வருக இது செயலில் உள்ள பேண்ட் பாஸ் வடிப்பான் தலைகீழ் உள்ளமைவு இங்கே சூத்திரம் மீண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறது fC1 1 2πRC1 உங்கள் மின்னழுத்த ஆதாயம் மைனஸ் R2 பை R1 ஆகும் ஏனெனில் இது தலைகீழ் op amp எனவே முன்பு இது தலைகீழ் அல்லாத பேண்ட் பாஸ் வடிப்பான் இது தலைகீழ் பேண்ட் பாஸ் வடிப்பான் அப்படியென்றால் வடிகட்டலுடன் சிக்னலை பெருக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் தலைகீழ் அல்லது தலைகீழ் அல்லாத வகையில் செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்தலாம் இது இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு இதற்கு முன் நாம் உண்மையான சோதனைக்குச் செல்வோம் படம் 14 இல் உள்ளதைப் போல செயலில் உள்ள பேண்ட் பாஸ் வடிப்பானின் அதிக மற்றும் குறைந்த கட் ஆஃப் அதிர்வெண்களைக் கணக்கிடுங்கள் இந்த எண்ணிக்கை எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று எடுத்துக்கொள்வோம் மேலும் எஃப் எல் மற்றும் எஃப் எச் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறோம் சுற்றுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் அடிப்படையில் இந்த அதிர்வெண்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே ஆர் 1 சி 2 ஆர் 2 சி 3 வழங்கப்படுகின்றன இப்போது fL அல்லது fC1 1 2πR1C2 fH அல்லது fC2 1 2πR2C3 எனவே இங்கிருந்து சி 2 0 1 மைக்ரோஃபாரட் ஆர் 1 10 கிலோ ஓம்ஸ் மற்றும் எனக்கு 159 19 ஹெர்ட்ஸ் மதிப்பு கிடைக்கிறது சரி ஆர் 2 1 கிலோ ஓம் சி 3 0 1 மைக்ரோ ஃபாரட் பின்னர் எனக்கு 1 591 கிலோ ஹெர்ட்ஸின் மதிப்பு கிடைக்கிறது மைனஸ் R2 பை R1 ஏன் ஏனெனில் இது ஒரு தலைகீழ் பெருக்கி எனவே ஆதாயம் மைனஸ் R2 பை R1 அல்லது இது 1 பை 10 ஆகும் ஆதாயம் 0 1 கழித்தல் 0 1 என்று எழுத வேண்டாம் அது தவறு எனவே நாம் புரிந்துகொண்டது என்னவென்றால் 1 2πRC என்ற சூத்திரத்தை அறிந்தவுடன் நம்மால் நிறைய விஷயங்களைத் தீர்க்க முடியும் உங்களுக்கு ஒரு சுற்று வழங்கப்படும் போது மேல் மற்றும் கீழ் கட் ஆஃப் அதிர்வெண் மதிப்பைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுவீர்கள் இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலிருந்து நீங்கள் கீழ் கட் ஆஃப் அதிர்வெண் மேல் கட் ஆஃப் அதிர்வெண் மற்றும் பெருக்கியின் ஆதாயம் என்ன என்று மிக எளிதாகக் காணலாம் எனவே இப்போது இந்த பேண்ட் பாஸ் வடிப்பான் சரியாக என்ன என்பதைப் புரிந்துகொள்ள நான் உங்களுக்கு உதவுகிறேன் நாங்கள் உயர் பாஸ் வடிப்பான் மற்றும் குறைந்த பாஸை ஒருங்கிணைப்பதன் மூலம் செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பானை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்று பார்த்தோம் உயர் பாஸ் வடிப்பான் மற்றும் குறைந்த பாஸ் வடிப்பானுக்கு இடையில் நீங்கள் ஒரு ஒப் ஆம்பைப் பயன்படுத்தினால் அது உங்கள் செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பானாக மாறும் ஒரு ஒப் ஆம்பிற்கு பதிலாக நீங்கள் தலைகீழ் அல்லாத செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்தலாம் அல்லது தலைகீழ் செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த தலைகீழ்அல்லாத மற்றும் தலைகீழ் செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்துவதன் மூலம் ஆதாயத்திற்கான உங்கள் சூத்திரம் சற்று வித்தியாசமாக இருக்கும் தலைகீழ் பெருக்கிக்கு இது R2 R1 அல்லது Rf Rin ஆக இருக்கும் நான் இன்வெர்ட்டிங் பெருக்கியில் இது 1 Rf Rin ஆக இருக்கும் அதிர்வெண் சூத்திரத்திற்கு இது f 1 2πRC ஆகும் உயர் பாஸ் வடிகட்டி மற்றும் குறைந்த பாஸ் வடிப்பான் இருக்கும் போது முதலில் ஆர் குறைந்த பாஸ் வடிப்பானைக் கணக்கிட வேண்டியிருந்தது பின்னூட்ட மின்தடையங்கள் மற்றும் மின்தேக்கி ஆகியவற்றை நீங்கள் கணக்கிட வேண்டியிருந்தது மதிப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் fH மற்றும் fL ஐ அறிந்தவுடன் fH fL இந்த பேண்டை உங்களுக்குக் கொடுக்கும் அதாவது பேண்ட் பாஸ் வடிப்பானின் அலைவரிசை இப்போது இதை அறிந்தவுடன் அடுத்த தொகுதியில் ஒரு பரிசோதனையுடன் தொடருவோம் நாங்கள் முன்பே கற்றுக்கொண்டதை இப்போது நீங்கள் புரிந்துகொண்டுள்ளீர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் செலவிட்டால் அல்லது ஒரு வாரத்தில் புதிதாக பதிவேற்றிய வீடியோக்கள் என்ன மற்றும் பழைய வீடியோக்களைப் பார்த்தால் நீங்கள் கற்றுக்கொண்ட கோட்பாடுகளின் வகையை புரிந்துகொள்வீர்கள் இதை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் அதே கோட்பாட்டை மீண்டும் புரிந்துகொள்ள வைக்க நான் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணிநேரம் பேச வேண்டியதில்லை ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அனுமானித்து கொள்ள நான் விரும்பவில்லை அதனால் நேரடியாக நாம் சோதனை செய்ய வேண்டாம் பேண்ட் பாஸ் வடிப்பான் பற்றிய விவரங்களை நான் மீண்டும் மீண்டும் கூறியதற்கு இதுவே காரணம் செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பான் எவ்வாறு உள்ளது செயலில் உள்ள மற்றும் பாஸ் வடிப்பான் எப்படி இருக்கிறது நீங்கள் எப்படி ஃபேபிரிகேட் செய்யலாம் செயலில் மற்றும் செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பான்களை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பது பற்றி நான் சொல்லியிருந்தேன் இப்போது அடுத்த தொகுதியில் அதை ப்ரெட்போர்டில் செயல்படுத்துவோம் இல்லையா எனவே இப்போது இதை நீங்கள் அறிவீர்கள் அதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை அடுத்த தொகுதியில் பார்ப்போம் உள்ளீட்டு சமிக்ஞை மற்றும் வெளியீட்டு சமிக்ஞையில் மதிப்புகளைப் பெறுவோம் அதை அளந்து நாம் காணும் வெளியீட்டு அலைவடிவம் மற்றும் அதைப் பற்றிய கருத்துத் பார்ப்போம் உங்களை அடுத்த தொகுதியில் நான் பார்க்கிறேன் நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் பை